இப்போது ஒரு செல்லுபடியாகும் அறிக்கை அல்லது காப்புரிமை ஆய்வு என்று நாம் அழைப்பது குறைந்தது 3 வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் இப்போது ஒரு செல்லுபடியாகும் அறிக்கை அல்லது காப்புரிமை ஆய்வு என்று நாம் அழைப்பது குறைந்தது 3 வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் ஒன்று காப்புரிமை மீறல் வழக்கில் ஒரு பிரதிவாதியால் அதை உருவாக்க முடியும் காப்புரிமையை செல்லாததாக்குவதற்கு பிரதிவாதி ஒரு உரிமைகோரலை எழுப்ப விரும்புகிறார் ஒன்று காப்புரிமை மீறல் வழக்கில் ஒரு பிரதிவாதியால் அதை உருவாக்க முடியும் காப்புரிமையை செல்லாததாக்குவதற்கு பிரதிவாதி ஒரு உரிமைகோரலை எழுப்ப விரும்புகிறார் எனவே பிரதிவாதியால் காப்புரிமை மீறல் வழக்கில் எதிர் உரிமைகோரல் அல்லது செல்லுபடியாகாத பாதுகாப்பை எழுப்ப முடியும் எனவே பிரதிவாதியால் காப்புரிமை மீறல் வழக்கில் எதிர் உரிமைகோரல் அல்லது செல்லுபடியாகாத பாதுகாப்பை எழுப்ப முடியும் எனவே காப்புரிமை செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை பிரதிவாதி அறிய பிரதிவாதி செல்லுபடியாகும் ஆய்வைத் தொடங்கலாம் எனவே காப்புரிமை செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை பிரதிவாதி அறிய பிரதிவாதி செல்லுபடியாகும் ஆய்வைத் தொடங்கலாம் காப்புரிமை மீறல் வழக்கில் தப்பிப்பிழைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை உறுதிசெய்ய காப்புரிமை பெற்றவர் செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு இப்போது இருக்கலாம் செல்லாதது கேள்விக்குறியாக உள்ளது காப்புரிமை மீறல் வழக்கில் தப்பிப்பிழைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை உறுதிசெய்ய காப்புரிமை பெற்றவர் செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு இப்போது இருக்கலாம் செல்லாதது கேள்விக்குறியாக உள்ளது செல்லுபடியாகும் ஆய்வு பொருத்தமான மூன்றாவது சூழ்நிலை என்னவென்றால் உரிமம் பெற்றவர் அல்லது காப்புரிமையை வாங்க முயற்சிக்கும் ஒரு நபர் காப்புரிமை எவ்வளவு மதிப்புடையது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் செல்லுபடியாகும் ஆய்வு பொருத்தமான மூன்றாவது சூழ்நிலை என்னவென்றால் உரிமம் பெற்றவர் அல்லது காப்புரிமையை வாங்க முயற்சிக்கும் ஒரு நபர் காப்புரிமை எவ்வளவு மதிப்புடையது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் எனவேகாப்புரிமை தேடலை ஆர்டர் செய்வதற்கான காரணங்கள் எனவேகாப்புரிமை தேடலை ஆர்டர் செய்வதற்கான காரணங்கள் காப்புரிமையை தாக்கல் செய்யலாமா இல்லையா என்பதை தீர்மானிக்க காப்புரிமை தேடல் மேற்கொள்ளப்படுவதால் நீங்கள் காப்புரிமை தேடலுக்கு உத்தரவிட ஏன் குறைந்தது 5 காரணங்கள் இருக்கலாம் காப்புரிமையை தாக்கல் செய்யலாமா இல்லையா என்பதை தீர்மானிக்க காப்புரிமை தேடல் மேற்கொள்ளப்படுவதால் நீங்கள் காப்புரிமை தேடலுக்கு உத்தரவிட ஏன் குறைந்தது 5 காரணங்கள் இருக்கலாம் முதலாவது செலவு முதலாவது செலவு காப்புரிமை தேடலை உருவாக்குவதற்கான செலவு காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான செலவை விட மிகக் குறைவு காப்புரிமை தேடலை உருவாக்குவதற்கான செலவு காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான செலவை விட மிகக் குறைவு காப்புரிமை தேடல் ஒரு மானியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு ஒரு குறிப்பை வழங்குகிறது காப்புரிமை தேடல் ஒரு மானியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு ஒரு குறிப்பை வழங்குகிறது எனவே இது ஒரு மணிக்கட்டு அபாயத்தைத் தணிக்கும் முயற்சி எனவே இது ஒரு மணிக்கட்டு அபாயத்தைத் தணிக்கும் முயற்சி காப்புரிமை தேடலை உருவாக்குவதன் மூலம் காப்புரிமை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குத் தெரியும் காப்புரிமை தேடலை உருவாக்குவதன் மூலம் காப்புரிமை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அதிக நெரிசலான துறையில் செயல்படுகிறீர்களானால் மற்ற காப்புரிமைகள் உள்ளன அல்லது உங்கள் கண்டுபிடிப்பு காப்புரிமைச் சட்டத்தில் சில ஆட்சேபனைகள் அல்லது விதிவிலக்குகள் காரணமாக காப்புரிமை வழங்கப்படாத ஒரு கண்டுபிடிப்பு என்றால் நீங்கள் இன்னும் பலவற்றைச் சேமிப்பீர்கள் காப்புரிமையை தாக்கல் செய்வதை விட காப்புரிமை தேடலை நீங்கள் செய்தால் செலவுகள் பின்னர் உங்கள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற முடியாது என்பதை அலுவலக ஆட்சேபனைகள் மூலம் உணர்ந்தால் எனவே நீங்கள் அதிக நெரிசலான துறையில் செயல்படுகிறீர்களானால் மற்ற காப்புரிமைகள் உள்ளன அல்லது உங்கள் கண்டுபிடிப்பு காப்புரிமைச் சட்டத்தில் சில ஆட்சேபனைகள் அல்லது விதிவிலக்குகள் காரணமாக காப்புரிமை வழங்கப்படாத ஒரு கண்டுபிடிப்பு என்றால் நீங்கள் இன்னும் பலவற்றைச் சேமிப்பீர்கள் காப்புரிமையை தாக்கல் செய்வதை விட காப்புரிமை தேடலை நீங்கள் செய்தால் செலவுகள் பின்னர் உங்கள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற முடியாது என்பதை அலுவலக ஆட்சேபனைகள் மூலம் உணர்ந்தால் எனவே ஒரு செலவு காரணி உள்ளது எனவே ஒரு செலவு காரணி உள்ளது காப்புரிமைத் தேடலில் நீங்கள் ஈடுபடுவதற்கோ அல்லது ஆர்டர் செய்வதற்கோ முதல் காரணம் செலவுகளைச் சேமிப்பதாகும் காப்புரிமைத் தேடலில் நீங்கள் ஈடுபடுவதற்கோ அல்லது ஆர்டர் செய்வதற்கோ முதல் காரணம் செலவுகளைச் சேமிப்பதாகும் இது ஒரு சமமானதாகும் அல்லது காப்புரிமையின் மதிப்பைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக இதைப் பயன்படுத்தலாம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் ஒரு அறிக்கையை உருவாக்கும் காப்புரிமை தேடல் ஒரு சிறந்த பயன்பாட்டை தயாரிக்க உங்களுக்கு உதவும் இது ஒரு சமமானதாகும் அல்லது காப்புரிமையின் மதிப்பைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக இதைப் பயன்படுத்தலாம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் ஒரு அறிக்கையை உருவாக்கும் காப்புரிமை தேடல் ஒரு சிறந்த பயன்பாட்டை தயாரிக்க உங்களுக்கு உதவும் வரைவு மேம்படுத்தப்படலாம் ஏனென்றால் நீங்கள் காப்புரிமைத் தேடலை உருவாக்கியதும் கண்டுபிடிப்பின் அம்சங்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் நாங்கள் முன்பே விவாதித்த கண்டுபிடிப்பு அம்சங்கள் எங்கள் முந்தைய பாடங்களில் ஒன்றில் காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்ன என்று வரைவு மேம்படுத்தப்படலாம் ஏனென்றால் நீங்கள் காப்புரிமைத் தேடலை உருவாக்கியதும் கண்டுபிடிப்பின் அம்சங்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் நாங்கள் முன்பே விவாதித்த கண்டுபிடிப்பு அம்சங்கள் எங்கள் முந்தைய பாடங்களில் ஒன்றில் காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்ன என்று ஏனென்றால் முந்தைய கலைத் தேடல் அல்லது தேடல் அறிக்கை இதேபோன்ற இயற்கையின் முந்தைய கண்டுபிடிப்புகளை உங்களுக்குக் கூறும் ஏனென்றால் முந்தைய கலைத் தேடல் அல்லது தேடல் அறிக்கை இதேபோன்ற இயற்கையின் முந்தைய கண்டுபிடிப்புகளை உங்களுக்குக் கூறும் காப்புரிமை பெற்ற அந்த கண்டுபிடிப்புகளின் அம்சங்கள் என்ன காப்புரிமை பெற்ற அந்த கண்டுபிடிப்புகளின் அம்சங்கள் என்ன இப்போது காப்புரிமை பெறாத அல்லது அற்பமான அம்சங்களிலிருந்து காப்புரிமை பெறக்கூடிய அம்சங்களைத் தீர்மானிக்க இந்த அறிக்கை உங்களுக்கு உதவும் இப்போது காப்புரிமை பெறாத அல்லது அற்பமான அம்சங்களிலிருந்து காப்புரிமை பெறக்கூடிய அம்சங்களைத் தீர்மானிக்க இந்த அறிக்கை உங்களுக்கு உதவும் இப்போது இது வரைவில் முக்கியமானது இப்போது இது வரைவில் முக்கியமானது எனவே காப்புரிமை வழக்கறிஞருக்கு புலத்தைப் பற்றி நியாயமான புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க காப்புரிமை முகவருக்கு உதவுவதில் இது முக்கியமானதாக இருக்கும் மற்றும் கண்டுபிடிப்பு அல்லாத அல்லது அல்லாதவை என்ன எனவே காப்புரிமை வழக்கறிஞருக்கு புலத்தைப் பற்றி நியாயமான புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் உரிமை கோரப்பட்ட கண்டுபிடிப்பு அம்சங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க காப்புரிமை முகவருக்கு உதவுவதில் இது முக்கியமானதாக இருக்கும் மற்றும் கண்டுபிடிப்பு அல்லாத அல்லது அல்லாதவை என்ன உரிமைகோரலில் குறிப்பிடப்படாத காப்புரிமை அம்சங்கள் உரிமைகோரலில் குறிப்பிடப்படாத காப்புரிமை அம்சங்கள் காப்புரிமை தேடல் அறிக்கையை உருவாக்குவதில் இப்போது மற்றொரு நன்மையும் உள்ளது காப்புரிமை தேடல் அறிக்கையை உருவாக்குவதில் இப்போது மற்றொரு நன்மையும் உள்ளது இப்போது ஒரு விண்ணப்பத்தைத் தயாரிப்பதில் உங்கள் காப்புரிமை விவரக்குறிப்பை உருவாக்கும் போது உங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தில் மீண்டும் உருவாக்கக்கூடிய முந்தைய கலையின் பகுதிகள் இருந்தால் சரியான குறிப்பைக் கொடுப்பதன் மூலம் அந்த முந்தைய கலை குறிப்புகளை முறையாக நகலெடுத்து ஒட்டலாம் இப்போது ஒரு விண்ணப்பத்தைத் தயாரிப்பதில் உங்கள் காப்புரிமை விவரக்குறிப்பை உருவாக்கும் போது உங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தில் மீண்டும் உருவாக்கக்கூடிய முந்தைய கலையின் பகுதிகள் இருந்தால் சரியான குறிப்பைக் கொடுப்பதன் மூலம் அந்த முந்தைய கலை குறிப்புகளை முறையாக நகலெடுத்து ஒட்டலாம் வரைவில் நிறைய நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்த முடியும் வரைவில் நிறைய நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்த முடியும் எனவே உங்கள் கண்டுபிடிப்புக்கான பின்னணியை உருவாக்கும் முந்தைய கலை வெளிப்பாடுகள் இருந்தால் நீங்கள் அவற்றை மற்ற காப்புரிமை பயன்பாடுகளிலிருந்து பயன்படுத்தலாம் அதற்கான குறிப்புகளை நீங்கள் வழங்கினால் எனவே உங்கள் கண்டுபிடிப்புக்கான பின்னணியை உருவாக்கும் முந்தைய கலை வெளிப்பாடுகள் இருந்தால் நீங்கள் அவற்றை மற்ற காப்புரிமை பயன்பாடுகளிலிருந்து பயன்படுத்தலாம் அதற்கான குறிப்புகளை நீங்கள் வழங்கினால் இப்போது மூன்றாவது காரணம் வர்த்தகம் தொடர்பான காரணங்களாக இருக்கலாம் இப்போது மூன்றாவது காரணம் வர்த்தகம் தொடர்பான காரணங்களாக இருக்கலாம் இப்போது மக்கள் காப்புரிமையை தாக்கல் செய்வதற்கான காரணம் இந்த துறையில் ஒரு தனித்துவத்தைப் பெறுவதுதான் இப்போது மக்கள் காப்புரிமையை தாக்கல் செய்வதற்கான காரணம் இந்த துறையில் ஒரு தனித்துவத்தைப் பெறுவதுதான் இப்போது ஒரு முந்தைய கலை அறிக்கை அல்லது காப்புரிமை தேடல் அறிக்கை காப்புரிமையை தாக்கல் செய்வதன் மூலம் நீங்கள் தனித்துவத்தை அடைய முடியுமா என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் இப்போது ஒரு முந்தைய கலை அறிக்கை அல்லது காப்புரிமை தேடல் அறிக்கை காப்புரிமையை தாக்கல் செய்வதன் மூலம் நீங்கள் தனித்துவத்தை அடைய முடியுமா என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் மாற்று வழிகள் என்ன அல்லது ஒரு கண்டுபிடிப்பை மாற்று வழிகளால் கடக்கக்கூடிய வழிகள் என்ன என்பதையும் இது உங்களுக்குக் கூறலாம் மாற்று வழிகள் என்ன அல்லது ஒரு கண்டுபிடிப்பை மாற்று வழிகளால் கடக்கக்கூடிய வழிகள் என்ன என்பதையும் இது உங்களுக்குக் கூறலாம் இப்போது இது காப்புரிமையைப் பெறுவதற்கான நியாயமான வாய்ப்பைக் கொடுக்கும் அல்லது மற்றவர்கள் உங்கள் கண்டுபிடிப்பைப் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன ஏனென்றால் இது ஒரு நெரிசலான துறையாக இருந்தால் ஒரு போட்டியாளர் மற்றொரு கண்டுபிடிப்பிலிருந்து உரிமம் பெறலாம் மற்றும் வழங்கப்பட்ட மற்றொரு காப்புரிமையிலிருந்து மற்றும் இன்னும் தயாரிப்புடன் சந்தையில் இருங்கள் இப்போது இது காப்புரிமையைப் பெறுவதற்கான நியாயமான வாய்ப்பைக் கொடுக்கும் அல்லது மற்றவர்கள் உங்கள் கண்டுபிடிப்பைப் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன ஏனென்றால் இது ஒரு நெரிசலான துறையாக இருந்தால் ஒரு போட்டியாளர் மற்றொரு கண்டுபிடிப்பிலிருந்து உரிமம் பெறலாம் மற்றும் வழங்கப்பட்ட மற்றொரு காப்புரிமையிலிருந்து மற்றும் இன்னும் தயாரிப்புடன் சந்தையில் இருங்கள் எனவே காப்புரிமையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் உங்கள் கண்டுபிடிப்புக்கான பிரத்யேக சந்தையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் காப்புரிமைத் தேடலில் இருந்து வெளிவரும் வணிக காரணங்களாக இருக்கும் எனவே காப்புரிமையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் உங்கள் கண்டுபிடிப்புக்கான பிரத்யேக சந்தையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் காப்புரிமைத் தேடலில் இருந்து வெளிவரும் வணிக காரணங்களாக இருக்கும் இப்போது காப்புரிமையைத் தாக்கல் செய்வது பணத்தின் அடிப்படையில் கணிசமான முதலீட்டை உள்ளடக்கியிருப்பதால் அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் செய்ய வேண்டுமா என்பதை காப்புரிமை அறிக்கை உங்களுக்குக் கூறலாம் கணிசமான முதலீடு காப்புரிமையில் ஈடுபட்டுள்ளது மற்றும் கண்டுபிடிப்பின் மதிப்பு கண்டுபிடிப்பாளருக்கு முக்கியமானதாக இருந்தால் கண்டுபிடிப்பாளர் இருக்கலாம் காப்புரிமைத் தேடலுக்கு அப்பால் சென்று செல்லுபடியாகும் தேடல் அல்லது செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கவும் இப்போது காப்புரிமையைத் தாக்கல் செய்வது பணத்தின் அடிப்படையில் கணிசமான முதலீட்டை உள்ளடக்கியிருப்பதால் அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் செய்ய வேண்டுமா என்பதை காப்புரிமை அறிக்கை உங்களுக்குக் கூறலாம் கணிசமான முதலீடு காப்புரிமையில் ஈடுபட்டுள்ளது மற்றும் கண்டுபிடிப்பின் மதிப்பு கண்டுபிடிப்பாளருக்கு முக்கியமானதாக இருந்தால் கண்டுபிடிப்பாளர் இருக்கலாம் காப்புரிமைத் தேடலுக்கு அப்பால் சென்று செல்லுபடியாகும் தேடல் அல்லது செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கவும் இந்த 2 அறிக்கைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தோம் இந்த 2 அறிக்கைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தோம் 4 வது காரணம் காப்புரிமை அறிக்கை என்பது வழக்கு வரலாறு எஸ்தோப்பல் என்று அழைக்கப்படுவதைத் தவிர்க்க உதவும் 4 வது காரணம் காப்புரிமை அறிக்கை என்பது வழக்கு வரலாறு எஸ்தோப்பல் என்று அழைக்கப்படுவதைத் தவிர்க்க உதவும் இப்போது வழக்கு வரலாறு எஸ்டோப்பல் வழக்கு விசாரணையின் போது நீங்கள் கைவிடலாம் அல்லது முந்தைய கலையைத் தவிர்ப்பதற்காக நீங்கள் ஒரு கோரிக்கையை குறைக்கலாம் இப்போது வழக்கு வரலாறு எஸ்டோப்பல் வழக்கு விசாரணையின் போது நீங்கள் கைவிடலாம் அல்லது முந்தைய கலையைத் தவிர்ப்பதற்காக நீங்கள் ஒரு கோரிக்கையை குறைக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு கூற்றைக் குறைக்கும்போது சமத்துவக் கோட்பாடு போன்ற சில கொள்கைகள் உள்ளன வழக்கு விசாரணையின் போது நீங்கள் ஒரு கோரிக்கையை குறைக்கும்போது ஒரு பயன்பாடு இருக்காது இப்போது நீங்கள் ஒரு கூற்றைக் குறைக்கும்போது சமத்துவக் கோட்பாடு போன்ற சில கொள்கைகள் உள்ளன வழக்கு விசாரணையின் போது நீங்கள் ஒரு கோரிக்கையை குறைக்கும்போது ஒரு பயன்பாடு இருக்காது சமத்துவத்தின் கோட்பாடு என்ற கொள்கைக்கு வரையறுக்கப்பட்ட பயன்பாடு இருக்கும் சமத்துவத்தின் கோட்பாடு என்ற கொள்கைக்கு வரையறுக்கப்பட்ட பயன்பாடு இருக்கும் இப்போது ஒரு முந்தைய கலைத் தேடலைச் செய்வதன் மூலமும் காப்புரிமைத் தேடல் அறிக்கையை உருவாக்குவதன் மூலமும் உங்களைப் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அல்லது எதிர்காலத் திருத்தத்திலிருந்து உங்களைப் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஒரு கோரிக்கையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இப்போது ஒரு முந்தைய கலைத் தேடலைச் செய்வதன் மூலமும் காப்புரிமைத் தேடல் அறிக்கையை உருவாக்குவதன் மூலமும் உங்களைப் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அல்லது எதிர்காலத் திருத்தத்திலிருந்து உங்களைப் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஒரு கோரிக்கையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இப்போது இது எவ்வாறு செய்யப்படுகிறது இப்போது இது எவ்வாறு செய்யப்படுகிறது காப்புரிமை தேடல் மூலம் புலத்தைப் புரிந்துகொள்வதன் மூலம் இது செய்யப்படுகிறது காப்புரிமை தேடல் மூலம் புலத்தைப் புரிந்துகொள்வதன் மூலம் இது செய்யப்படுகிறது எனவே இந்த கொள்கை அமெரிக்காவில் ஃபெஸ்டோ வழக்கில் நிறுவப்பட்டது எனவே இந்த கொள்கை அமெரிக்காவில் ஃபெஸ்டோ வழக்கில் நிறுவப்பட்டது எனவே ஒரு எதிர்கால திருத்தத்தைத் தவிர்க்க காப்புரிமை அறிக்கை உங்களுக்கு உதவக்கூடும் மேலும் நான் குறிப்பிட்டது போல் எதிர்காலத் திருத்தம் வழக்கு வரலாற்று எஸ்தோப்பால் பாதிக்கப்படலாம் இதன்மூலம் நீங்கள் வழக்குத் தொடரும்போது எதையாவது விட்டுவிட்டால் ஒரு பரந்த விளக்கத்தின் நன்மை சமத்துவத்தின் கோட்பாடு காப்புரிமை விண்ணப்பதாரருக்கு நீட்டிக்கப்படாது எனவே ஒரு எதிர்கால திருத்தத்தைத் தவிர்க்க காப்புரிமை அறிக்கை உங்களுக்கு உதவக்கூடும் மேலும் நான் குறிப்பிட்டது போல் எதிர்காலத் திருத்தம் வழக்கு வரலாற்று எஸ்தோப்பால் பாதிக்கப்படலாம் இதன்மூலம் நீங்கள் வழக்குத் தொடரும்போது எதையாவது விட்டுவிட்டால் ஒரு பரந்த விளக்கத்தின் நன்மை சமத்துவத்தின் கோட்பாடு காப்புரிமை விண்ணப்பதாரருக்கு நீட்டிக்கப்படாது ஐந்தாவது காரணம் வெளிநாட்டு விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாமா என்பதை தீர்மானிக்க காப்புரிமை தேடல் அறிக்கை உங்களுக்கு உதவக்கூடும் ஐந்தாவது காரணம் வெளிநாட்டு விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாமா என்பதை தீர்மானிக்க காப்புரிமை தேடல் அறிக்கை உங்களுக்கு உதவக்கூடும் வழக்கமாக சர்வதேச விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கான செலவு மிக அதிகம் வழக்கமாக சர்வதேச விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கான செலவு மிக அதிகம் எனவே ஒரு காப்புரிமை அறிக்கை ஒரு ஆட்சேபனைக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே ஒரு காப்புரிமை அறிக்கை ஒரு ஆட்சேபனைக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் ஏனெனில் காப்புரிமை தேடுபவருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆணையைப் பொறுத்து தேடல் அறிக்கை நீங்கள் இறுதியில் நுழைய விரும்பும் அதிகார வரம்புகளையும் தேடலாம் ஏனெனில் காப்புரிமை தேடுபவருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆணையைப் பொறுத்து தேடல் அறிக்கை நீங்கள் இறுதியில் நுழைய விரும்பும் அதிகார வரம்புகளையும் தேடலாம்